இங்கே நான் உதாரணம் காட்டுகிறேன் எனவே நான் AATCTATA ஐ வழங்கும் அதே வரிசையாக உள்ளது இது இரண்டாவது ஒரு AAGATA ஆகும் எந்த இடைவெளிகளையும் அறிமுகப்படுத்தாமல் இந்த 2 காட்சிகளையும் நான் அலைன் விரும்பினால் எத்தனை வழிகளில் 3 வழிகளை அலைன் முடியும் மாணவர் 3 வழிகள் ஏனென்றால் நான் எந்த இடைவெளிகளையும் அறிமுகப்படுத்த விரும்பவில்லை எனவே முதல் வரிசை நான் இங்கே வைத்தேன் இங்கே இரண்டாவது வரிசை நான் இடது பக்கத்தை இடது பயன்முறையில் வைத்தேன் இங்கே நான் அதை நடுவில் வைத்தேன் எந்த முறை சிறந்தது எந்த அலைன்மென்ட் சிறந்தது என்பதை இப்போது காண்கிறோம் எனவே நாங்கள் சில மதிப்பெண்களைப் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக நாங்கள் மேட்ச் ஸ்கோரை ஒன்று எடுத்தால் அல்லது இந்த வரிசை 1 மற்றும் வரிசை 2 ஒரே மாதிரியாக இருந்தால் மற்றும் ரெசிடுஸ்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் நாங்கள் மேட்ச் ஸ்கோரை ஒன்றைக் கொடுக்கிறோம் எஞ்சியவை ஒரே மாதிரியாக இருந்தால் மதிப்பெண் ஒன்றை நாங்கள் தருகிறோம் ரெசிடுஸ்கள் வித்தியாசமாக இருந்தால் மதிப்பெண் 0 ஐ தருகிறோம் எனவே இந்த விஷயத்தில் 1 2 3 4 போட்டிகளில் எத்தனை போட்டிகளை நீங்கள் முதல் அலைன்மென்ட்களை எடுத்துக் கொண்டால் எனவே மதிப்பெண் இருக்கும் மாணவர் 4 4 ஏனெனில் நாம் பொருந்தாத அனைத்து பொருத்தமும் 0 ஆகிறது ஆகவே 4 பிளஸ் இந்த 0 என்பது 4 க்கு சமம் இரண்டாவது உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் மதிப்பெண் என்றால் என்ன மாணவர் 1 1 ஏனெனில் ஒரே ஒரு போட்டி மற்றும் மூன்றாவது அலைன்மென்ட் 3 1 2 3 3 உடன் பொருந்தியது நாம் சொல்வோம் எங்களிடம் அடையாள மேட்ரிக்ஸ் உள்ளது நாங்கள் ATCG யைப் பயன்படுத்துகிறோம் அது 1 ஐ வைக்கிறோமா என்று பாருங்கள் அது வேறுபட்டால் 0 ஐ வைப்பது நல்லது இப்போது நீங்கள் இடைவெளியை அறிமுகப்படுத்தினால் அப்படி ஏன் செய்கிறீர்கள் மாணவர் சிறந்த முறையில் அலைன்மென்ட் செய்வதற்கு சரியான முறையில் அலைன்மென்ட் செய்வதற்கு உங்களிடம் சில மாற்றங்கள் இருந்தால் சரி எனவே எங்களுக்கு இடைவெளிகள் தேவை எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இடைவெளிகளைச் செய்தால் இந்த 2 வரிசைகளை எத்தனை வெவ்வேறு வழிகளில் அலைன் செய்ய முடியும் மேலும் அதன் நீளம் 1 2 3 4 5 6 7 8 சரியானது எனவே இங்கே நீங்கள் 3 6 ஆக நீளம் வைத்திருக்கிறீர்கள் எனவே இடைவெளிகளை அறிமுகப்படுத்தினால் இந்த 2 காட்சிகளை எத்தனை வெவ்வேறு வழிகளில் அலைன் செய்ய முடியும் அவற்றில் பல்வேறு வழிகள் உள்ளன எனவே இந்த 2 வெவ்வேறு காட்சிகளை நீங்கள் அலைன் செய்வதற்கு 28 வெவ்வேறு வழிகள் உள்ளன எனவே இது ஒரு வரிசை1வரிசை 2 மற்றும் வரிசை 3 இங்கே நான் 2 இடைவெளிகளை வைக்கிறேன் இங்கே 1 இடைவெளி இங்கே உள்ளது இங்கேயும் மீண்டும் இருக்கிறது இங்கே இந்த 2 இடைவெளிகளும் ஒன்றாக ஒத்தவை எனவே இங்கே நாம் ஒரு பெனால்டி கொடுக்க வேண்டும் முந்தைய அலைன்மென்ட் நாங்கள் மேட்ச் ஸ்கோரை வழங்கினோம் இந்த விஷயத்தில் பொருந்தாத மதிப்பெண்ணை இங்கே கொடுத்தோம் எனவே இடைவெளி அபராதத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் எனவே முதல் வரிசையில் அல்லது இரண்டாவது வரிசையில் ஒரு கோடு இருந்தால் நான் மைனஸ் 1 ஐ வைக்கிறேன் பின்னர் போட்டி மதிப்பெண் இது வரிசை 1 க்கு சமமான வரிசை 1 க்கு சமமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு முன்பு அவை ஒன்றாக இருக்கிறது எனவே பொருந்தாத தன்மை இருந்தால் பொருந்தாத மதிப்பெண்ணை வைக்கலாம் எனவே வரிசை 1 வரிசை 2 க்கு சமமாக இல்லாவிட்டால் பொருந்தாத மதிப்பெண்ணை நீங்கள் கருதுகிறீர்கள் இதைச் செய்தால் முதல் அலைன்மென்ட்களுக்கான மதிப்பெண் என்ன எனவே இது 1 2 3 அலைன் மதிப்பெண் 3 க்கு சரியானது மாணவர் இது மைனஸ் 1 இது மைனஸ் 2 மற்றும் மற்றவை 0 எனவே இது ஒன்றாக இருக்கும் எனவே இந்த அலைன்மென்ட்டை நாங்கள் எடுத்துக் கொண்டால் எனவே பொருந்தக்கூடிய மதிப்பெண் என்ன அவை 1 2 3 4 5 ஆகும் மாணவர் மைனஸ் 2 மைனஸ் 2 மாணவர் 3 பிளஸ் 0 இது 3 க்கு சமம் மாணவர் மீண்டும் 1 3 1 2 3 4 5 5 ஐ 2 உடன் கழித்தால் 3 இதை 0 உடன் பிளஸ் செய்தால் இது 3 க்கு சமமாக இருக்கிறது எனவே முந்தைய அலைன்மென்ட் என்றால் இடைவெளி இல்லாமல் இங்கே மதிப்பெண் பெற்றோம் எனவே நாம் 4 1 3 மதிப்பெண்ணைப் பெறுகிறோம் இப்போது நாம் இடைவெளிகளுடன் இணைகிறோம் எனவே இந்த மதிப்பெண்களை மாற்றினால் 1 3 3 கிடைக்கும் இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால் உங்களிடம் இந்த இடைவெளிகள் இருந்தால் இந்த பொருத்தமின்மை உங்களிடம் இருந்தால் அதற்கு முன் நாங்கள் ஒரே எடை அல்லது வேறுபட்ட எடையைக் கொடுக்க வேண்டுமா என்று நான் மற்றொரு உதாரணம் தருகிறேன் எனவே இங்கே நம்மிடம் ப்ரோடீன் வரிசை உள்ளது எனவே இங்கே DNA வரிசையை கொடுங்கள் நான் இங்கே மற்றொரு ப்ரோடீன் வரிசையை தருகிறேன் இது இங்கே வரிசை A மற்றும் B இந்த 2 வரிசைகளையும் நாம் அலைன் செய்ய வெவ்வேறு வழிகள் உள்ளன எனவே இங்கே நான் முதல் ஒன்றை இயக்கினால் வரிசையில் சில இடைவெளிகளை வைக்கிறேன் இரண்டாவது அலைன்மென்ட்டில் மற்றொரு வரிசை B வரிசையில் எந்த இடைவெளியும் இல்லை ஆனால் B இல் சில வரிசை மற்றும் மூன்றாவது ஒரு இடைவெளியை அறிமுகப்படுத்துவோம் எனவே நீங்கள் முதல் அலைன்மென்ட்டை எடுத்துக் கொண்டால் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது ஒரே T மற்றும் T ஒரே மாதிரியானவை எனவே இது 1 2 3 4 ஆக இருக்கும் இங்கே இது ஒரு இடைவெளி எனவே இது ஒரு இடைவெளி கழித்தல் 1 மற்றும் இங்கே மீண்டும் ஒரு இடைவெளி இந்த கழித்தல் 1 எனவே 4 ஐ கழித்தால் 3 இதை 0 உடன் பிளஸ் செய்தால் அது 1 க்கு சமம் இரண்டாவதாக எனவே நாங்கள் இடைவெளிகளைக் கொடுக்கவில்லை எனவே இந்த விஷயத்தில் இங்கே இது 1 2 3 இதை 1 ஆல் கழித்தால் இது 2 க்கு சமம் எனவே ஒன்றுக்கும் 2 க்கும் இடையிலான அலைன்மென்ட்டை ஒப்பிட்டுப் பார்த்தால் என்ன வித்தியாசம் அவை இடைவெளிகள் எனவே வித்தியாசம் ஒரு இடைவெளியாகும் ஏனெனில் நாம் அபராதம் விதிக்கிறோம் எனவே அலைன்மென்ட் 2 ஐ விட அலைன்மென்ட் 2 சிறந்தது எனவே இடைவெளிகளைக் குறைக்கவும் மதிப்பெண்ணை அதிகரிக்கவும் முயற்சித்தால் இதை நாம் பல்வேறு வழிகளில் செய்யலாம் எனவே இந்த அலைன்மென்ட்டைக் கண்டால் இப்போது இடைவெளிகளை அறிமுகப்படுத்துகிறோம் எனவே நாங்கள் இடைவெளிகளை அறிமுகப்படுத்துகிறோம் ஆனால் எத்தனை இடைவெளிகளை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் என்பதை முதல் அலைன்மென்ட்டைக் கண்டால் இடைவெளிகளில் அறிமுகம் செய்வதில் வித்தியாசம் உள்ளது 2 ஒரே நிலைகள் அல்லது வெவ்வேறு நிலைகள் எத்தனை வித்தியாசமான 2 வெவ்வேறு முறை இடைவெளிகளை நாங்கள் இந்த முறை இங்கு அறிமுகப்படுத்துகிறோம் இரண்டாவது முறையாக இங்கே அறிமுகப்படுத்துகிறோம் இங்கே நாம் இங்கே ஒரு தடவை அறிமுகப்படுத்துகிறோம் இரண்டாவது முறையாக இங்கே அறிமுகப்படுத்துகிறோம் மூன்றாவது ஒரு இடைவெளியை ஒன்றாக அறிமுகப்படுத்துகிறோம் இந்த பரிணாம விகிதங்களை நீங்கள் கவனிக்கிறீர்களா அல்லது பார்க்கிறீர்களா என்பது வெவ்வேறு உயிரினங்களின் தோற்றம் எனவே தொடர்ச்சியான இடைவெளியைப் பெறுவது வெவ்வேறு இடங்களில் இடைவெளிகளை அறிமுகப்படுத்துவதை விட மிக நெருக்கமாக உள்ளது இல்லையெனில் வெவ்வேறு இடங்களில் நிகழ்ந்த உங்கள் இன்செர்ஸ்சன் அல்லது டெலிஷன்கள் இவற்றை ஒன்றாக காட்டிலும் இருப்பதைக் குறைவான சாத்தியக்கூறுகள் இருந்தால் எனவே இந்த கணக்கில் நாம் எடுத்துக்கொள்ள விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் இடைவெளிக்கு இடையில் தோன்றியதற்கு நாங்கள் சில அபராதங்களை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு இடைவெளிக்கும் அபராதம் கொடுக்க வேண்டும் எனவே நாங்கள் அதை செய்வோம் எனவே எங்களிடம் 2 காட்சிகள் உள்ளன தன்னிச்சையான வரிசைகள் ஒன்று 12 ரெசிடுஸ்கள் மற்றொரு ஒன்பது ரெசிடுஸ்கள் எனவே எங்களுக்கு 3 ரெசிடுஸ்களின் பற்றாக்குறை உள்ளது எனவே நாங்கள் 3 இடைவெளிகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த 3 இடைவெளிகளும் ஒன்றாக இருக்கலாம் அல்லது இடைவெளிகளை இங்கேயும் அங்கேயும் பிரிக்கலாம் எனவே நம்மிடம் ஒரே மாதிரியான தொடர்கள் இருந்தால் மற்றும் சில ரெசிடுஸ்கள் N டெர்மினலில் அல்லது C டெர்மினலில் காணவில்லை என்றால் இந்த விஷயத்தில் இந்த 3 ரெசிடுஸ்களையும் ஒரு வரிசையில் இன்ஸெர்ட் செய்வதையோ அல்லது மற்ற வரிசையில் டெலிட் செய்வதையோ ஒரு கட்டத்தில் சரியாக வைத்திருக்க முடியும் எனவே இந்த விஷயத்தில் நாம் மற்ற காட்சிகளை மறைக்க முடியும் இந்த வழக்கில் நாங்கள் அறிமுகப்படுத்தும் இடைவெளிகளின் அடிப்படையில் அபராதம் விதிக்கிறோம் எனவே இந்த எடுத்துக்காட்டு சரியானது எனவே ஒன்று தோற்றம் அபராதம் எனவே இது இடைவெளிகளைப் பொறுத்தது ஒவ்வொரு தொடர் இடைவெளிகளுக்கும் நாங்கள் இங்கு அறிமுகப்படுத்தினோம் அங்கு ஒரு வரிசையில் அறிமுகப்படுத்துகிறோம் இது அபராதம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவதாக நீளம் அபராதம் என்பது வரிசை 1 மற்றும் வரிசை 2 நாம் ஒருவருக்கொருவர் அலைன் செய்யும்போது காணாமல் போன பல எழுத்துக்கள் உள்ளன இவற்றில் எத்தனை இடங்கள் இல்லை எத்தனை இடைவெளிகள் உள்ளன எனவே இப்போது 3 காட்சிகளைக் கொடுத்தோம் இங்கு 2 வெவ்வேறு இடங்களில் இடைவெளிகளைக் கொண்டுள்ளோம் இங்கேயும் 2 வெவ்வேறு இடங்களில் இடைவெளிகளைக் கொண்டுள்ளோம் இங்கே இடைவெளிகள் ஒரே இடத்தில் உள்ளன எனவே மைனஸ் 2 இன் தோற்றம் அபராதத்தை நாம் சரியாக அறிமுகப்படுத்துவதால் அறிமுகப்படுத்த விரும்பவில்லை ஏனெனில் இந்த இன்ஸெர்சன் டெலிட் தேர்ந்தெடுக்க இயற்கை விரும்பவில்லை எனவே மைனஸ் 2 இன் பெனால்டி மற்றும் மைனஸ் 1 இன் நீள அபராதம் மற்றும் ஒன்றின் மேட்ச் ஸ்கோர் மற்றும் பொருந்தாத மதிப்பெண் 0 ஆகும் நீங்கள் இதைச் செய்தால் முதல் அலைன்ன்மெண்ட்களுக்கான மதிப்பெண் என்ன மாணவர்3 3 பொருந்தாத மதிப்பெண் எப்படியும் 0 ஆக உள்ளது மற்றும் எத்தனை தோற்றம் உள்ளது மாணவர் 2 2 மற்றும் 2 கழித்தல் 2 2 மடங்கு சரியானது நாம் இங்கே 2 ஐ உருவாக்குகிறோம் எனவே பிளஸ் 2 மைனஸ் 2 மற்றும் பிளஸ் எத்தனை நீள பெனால்டிகள் உள்ளது மாணவர் 2 2 முறை பெருகுவதன் மூலம் மாணவர் மைனஸ் 1 மைனஸ் 1 எனவே இந்த மதிப்பெண் நாம் 4 ஐ 3 ஆல் மைனஸ் செய்யும் போது கிடைக்கும் மாணவர் மைனஸ் 2 2 என்பது சரி எனவே மைனஸ் 6 3 மைனஸ் 6 க்கு சமம் மாணவர் மைனஸ் 3 மைனஸ் 3 என்பது சரி இப்போது இரண்டாவது ஒன்றை எடுத்துக்கொள்கிறோம் எனவே இங்கே மதிப்பெண் 5 என்ன மாணவர் பிளஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 2 இவை கடைசி 2 ஐ எடுத்துக் கொண்டால் இது மைனஸ் 1 க்கு சமம் எனவே இங்கே 5 மைனஸ் 2 மைனஸ் 2 சரியானது இது 1 க்கு சமம் எனவே இந்த 2 அலைன்மென்ட்களையும் இங்கே ஒப்பிட்டுப் பார்த்தால் இரண்டு முறை சரியாக இருந்தால் இங்கே ஒரு முறை மட்டுமே அறிமுகப்படுத்துகிறோம் இயற்கையின் தேர்வின் படி நாம் இதை 2 முறை இங்கே இன்ஸெர்ட் செய்வதால் இந்த அலைன்மென்ட்டை விரும்புவோம் எனவே இங்கே மற்றவற்றை விட சிறந்த மதிப்பெண்ணைப் பெறுகிறோம் மிக எளிமையான ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் ஒன்று மற்றும் மைனஸ் 1 ஐ பெனால்டி மைனஸ் 2 மற்றும் தோற்றம் பெனால்டிக்கு 0 மற்றும் பொருந்தாதவற்றுக்கு 0 ஆனால் அது நம்பகமானதா எனவே நீங்கள் ஒன்றையும் 0 ஐயும் கொடுத்தால் அது அலைன்மென்ட் நல்லது ஏனென்றால் 1 மற்றும் 0 எனவே அதற்காக நாங்கள் மாற்றலாம் எடுத்துக்காட்டாக நியூக்ளிக் ஆசிட்களின் உரிமைகள் விஷயத்தில் நீங்கள் பின்வருமாறு DNA எனவே எத்தனை வெவ்வேறு தளங்கள் 4 உள்ளன எனவே தற்போதையது இதுதான் அதே மதிப்பெண்ணைப் பெறும் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்பத்தகுந்ததல்ல சில நேரங்களில் நாம் ப்யூரின் மூலம் ப்யூரைனை மாற்றுகிறோம் சில சமயங்களில் நாம் பைரிமிடைன் ஆக மாற்றுவோம் சில சமயங்களில் நாம் ப்யூரைனை பைரிமிடைனாகவும் பைரிமிடைனை பியூரினாகவும் அமினோ ஆசிட்களில் மாற்றுவோம் வெவ்வேறு வகையான மாற்றங்கள் உதாரணமாக நீங்கள் அலனைனை ஐ வாலைன் மூலம் மாற்றலாம் எனவே ஒரு முயற்சி உள்ளது ஏனெனில் அலனைன் ஒரு ஹைட்ரோபோபிக் அமினோ ஆசிட் வாலைன் ஹைட்ரோபோபிக் ஆகும் இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் மாணவர் சைடு செயின் சைடு செயின் இது அலனைனை விட பெரியது அலனைனுக்கு ஒரே ஒரு CH2 குரூப் மட்டுமே உள்ளது வாலினுக்கு 3 உள்ளது ஆகவே எங்களிடம் மிகப் பெரிய குரூப் உள்ளது ஆனால் நீங்கள் அலனைனை லைசின் மூலம் மாற்றினால் நேர்மறையான கட்டணம் உண்டு எனவே இங்கே இது ஹைட்ரோபோபிக் ஆகும் இது சூழலை மாற்றும் எனவே நீங்கள் அலனைனை வாலினுடன் மாற்றினால் அல்லது அதேபோல் மதிப்பெண் பெறுவது நல்லதல்ல அல்லது ஒரு லைசின் சரியானது மூடேசன்களின் விளைவை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் அதை எப்படி செய்வது என்று வேறு வழியில் மதிப்பெண்ணை நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் ப்ளாஸ்ட் என்பது ப்ளாஸ்ட்களில் சில நேரங்களில் அவர்கள் அதே நியூக்ளியோடைட்களைப் பயன்படுத்துகிறார்கள் மதிப்பெண் 5 மற்றும் இங்கே உள்ள வேறுபாடு 4 அல்லது நீங்கள் லேசான வெகுமதியையும் பிளஸ் 1 ஐக் கொடுக்கலாம் அல்லது மாற்றங்களின் போது மைனஸ் 1 மதிப்பெண்ணை நாங்கள் கொடுக்கலாம் ட்ரான்சிஷன்ஸ் என்றால் என்ன மாணவர் ப்யூரின் முதல் ப்யூரின் ப்யூரின் முதல் ப்யூரின் A அல்லது G மற்றும் பைரிமிடின் முதல் பைரிமிடின் C அல்லது C போன்றவை அவை நேர்மாறாக மாறுகின்றன பின்னர் டிரான்ஸ்வர்ஷன்ஸ் என்று அழைக்கப்படும் மற்றொன்று உள்ளது அதாவது பைரிமிடின் மூலம் ப்யூரின் மற்றும் பியூரிமினுக்கு பைரிமிடின் ஏன் மைனஸ் 5 மற்றும் மைனஸ் 1 ஆகியவற்றின் பெனால்டி ஐ வழங்குகின்றன ஏனெனில் ப்யூரின் வரையறை என்ன மாணவர் ஆனால் பைரிமிடின்களுக்கு எத்தனை ரிங்ஸ் உள்ளன மாணவர் ப்யூரின்களுக்கு 2 ரிங்ஸ பைரிமிடின்களுக்கு 1 ம் உள்ளன ப்யூரின் 2 ரிங்ஸ் பைரிமிடின் 1ஆகும் 5 என்பது சரி இவைகள் தான் மேட்ரிக்ஸ் ஆகும் எனவே இங்கே 4 நியூக்ளியோடைட்களுக்கு பதிலாக A T C G எனவே முன்பு நாம் 1 1 1 1 ஐப் பயன்படுத்துகிறோம் இப்போது அவற்றை மாற்றுகிறோம் இது ஒரு மதிப்பெண் என்றால் மேட்ச் ஸ்கோர் ப்யூரின் அல்லது பைரிமிடினுக்கு பைரிமிடின் எனும் போது இது மைனஸ் 1 ஐ கொடுக்கிறோம் இது ப்யூரைனைச் சுற்றி பைரிமிடின் அல்லது பைரிமிடைன் ப்யூரின் வரை வேறு வழி என்றால் எனவே இந்த மதிப்பெண்ணை நீங்கள் செய்தால் மைனஸ் 5 ஐ வழங்குகிறோம் மாணவர் பெரும்பாலும் பியூரின் முதல் ப்யூரின் வரை அந்த அலைன்மென்ட் விரும்பப்படும் ப்யூரின் சரியானது எனவே அவை பொருத்த முயற்சிக்கின்றன அல்லது நீங்கள் மாற்ற விரும்பினால் அவர்கள் இதேபோன்ற அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் அல்லது நியூக்ளியோடைட்களை வேறு வழியில்லாமல் செய்ய முயற்சிக்கிறார்கள் ஏனென்றால் சில எவ்வாறு கையாள்வது பொறுத்தது மாணவர் பின்னர் 20 குறுக்கு 20 மாட்ரிக்ஸ் எனவே எங்களிடம் 20 வெவ்வேறு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் இருக்கும் எனவே 20 வெவ்வேறு அமினோ ஆசிட்கள் 2 வெவ்வேறு குரூப்களுக்கு 2 பெரிய குரூப்களாக வகைப்படுத்தப்படுகின்றன மாணவர் ஹைட்ரொபோபிக் ஹைட்ரோபோபிக் மற்றும் ஹைட்ரோஃபிலிக் மற்றும் ஹைட்ரோபோபிக் ஆகியவை அலிபாடிக் நறுமண அல்லது சல்பர் போன்ற வெவ்வேறு குரூப்களைக் கொண்டுள்ளன நெகடிவ் கட்டணம் மற்றும் போலார் ஆகும் எனவே இப்போது இந்த 2 அமினோ ஆசிட்கள் உள்ளதா என்பதை நாம் காணலாம் இரண்டும் அரோமாட்டிக் செயல்பாட்டுக் குரூப்பைக் கொண்டுள்ளன எனவே இந்த விஷயத்தில் நாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் மதிப்பெண்ணைக் கொடுக்கலாம் அல்லது இது ஒரு சார்ஜ் செய்யப்பட்ட குரூப் c உடன் ஒரு நான் போலார் செயல்பாட்டுக் குழுவாக இருந்தால் இது அரோமாட்டிக் ஆகும் இந்த அலிபாடிக் நன்றாக இருக்கும் எனவே சார்ஜ் செய்யப்பட்ட குரூப்பில் ஒரு நான் போலார் குழு இருந்தால் இங்கே நாங்கள் பெனால்டி வழங்குகிறோம் ஏனென்றால் அவை சூழ்நிலைகளை சரியாக மாற்றுகின்றன இது ஸ்திரத்தன்மையை மாற்றுகிறது அல்லது சிக்கல் செல் அனீமியா விஷயத்தில் நாங்கள் விவாதித்ததைப் போல செயல்பாட்டை மாற்றுகிறது என்றால் என்ன மாணவர் வரை குளுட்டமைன் ஆசிட்கள் 6 முதல் வாலைன் வரை இது நோய்களை சரியாக ஏற்படுத்துகிறது மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன நாங்கள் விவாதித்ததைப் போலவே நீங்கள் ஹைட்ரோபோபசிட்டியை மாற்றலாம் அல்லது கட்டணத்தைக் காணலாம் அல்லது சிறிய அமினோ ஆசிட்களை அமினோ ஆசிட்டிற்கு இங்கே காணலாம் அவை ஹைட்ரோபோபசிட்டியைப் பற்றியது அல்ல ஆனால் அவை செரீன் போன்ற ஒரு சிறிய ரெசிடுஸ் ரெசிடுஸ்களை அலனைனுக்கு கொடுக்கின்றன அல்லது கிளைசின் முதல் செரீன் வரை அல்லது அவை பிநைல்லனனையையும் லைசின் முதல் பெரிய குழுக்கள் எனவே அவர்கள் அனுமதிக்கக்கூடிய அளவை நீங்கள் சரியாக வழங்கலாம் மற்றொரு விருப்பம் ஜெனிடிக் குறியீடு எனவே ஒரு கோடனை அமினோ ஆசிட்டாக மாற்ற எத்தனை நியூக்ளியோடைடு மாற்றீடுகள் அவசியம் எனவே எத்தனை நியூக்ளியோடைடுகள் மாணவர் 3 ATCG இல் 4 நியூக்ளியோடைடுகள் எனவே 4 பிட் எத்தனை அமினோ ஆசிட்கள் அவை 20 சரி எனவே இந்த விஷயத்தில் ஜெனிட்டிக் குறியீட்டைப் பற்றி முன்னர் விவாதித்தோம் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஒரே ஒரு மூடேசன் மட்டுமே உள்ளது சில நேரங்களில் 2 உள்ளது எனவே நியூக்ளியோடைடில் உள்ள மாற்றீடுகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து அவை அமினோ ஆசிட்டிற்கு வழிவகுக்கும் எனவே அதன்படி நீங்கள் 2 மாற்றீடுகளை ஒன்றிணைக்கும் ஒற்றை மாற்றீட்டை மாற்றலாம் அவை ஒரே மாதிரியாக ஒன்றிணைகின்றன நீங்கள் எவ்வாறு ஜெனிடிக் வரிசைகளை நம்பத்தகுந்த வகையில் ப்ரோடீன் வரிசைகளை அலைன் செய்ய முடியும் என்பதைக் காணலாம் பொதுவான முறையானது நீங்கள் கோடனில் உள்ள மாற்றங்களின் எண்ணிக்கையுடன் அலைன் செய்யும் கட்டணத்துடன் ஹைட்ரோபோபசிட்டியை அலைன் செய்ய முடியும் ஆனால் இந்த மதிப்பெண் மேட்ரிக்ஸைப் பெறுவதற்கான பொதுவான முறை இது முக்கியமாக மாற்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் விகிதங்கள் உண்மையில் மாற்று விகிதங்கள் எடுத்துக்காட்டாக ஹீமோகுளோபின் காட்சிகள் உண்மையான வரிசையை எடுத்துக்கொள்வதைக் காண்பித்தேன் அவை அலைன் செய்யபடுகின்றன பின்னர் அலனைன் எத்தனை முறை மாற்றப்படுகிறது அலனைன் எத்தனை முறை அஸ்பாடிக் வாயுவாக மாற்றப்படுகிறது என்பதைக் காண்க எனவே உண்மையானதை ஒரு முறை எடுத்துக்கொள்வதற்கும் இந்த உண்மையான நிகழ்வுகளிலிருந்து அவை A க்கு ஒரு குறிப்பிட்ட ரெசிடுஸ்ஸின் நிகழ்தகவு எத்தனை என்று மெட்ரிக்ஸைப் பெறுகின்றன B இன் ரெசிடுஸ்களுடன் மாற்றப்பட வேண்டும் வெவ்வேறு நிகழ்வுகளுக்கு இது உண்மையான நிகழ்வுகளில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கிறதா என்று பாருங்கள் எனவே அவர்கள் மேட்ரிக்ஸைப் பெறுகிறார்கள் என்பதன் அடிப்படையில் இது ஸ்கோரிங் மெட்ரிக்குகள் என்று அழைக்கப்படுகிறது அதை எப்படிச் செய்வது அலைன்மென்ட்டில் ரெசிடுஸ்கள் அடிக்கடி அலைன்செய்யப்பட்டால் அவை நேர்மறையான மதிப்புகளையும் அவற்றின் அலைன்மென்ட்டும் இந்த வழக்கில் கவனிக்காவிட்டால் அவை பெனால்டி விதிக்க வேண்டும் எனவே நாங்கள் குறைந்த மதிப்பெண் கொடுத்தோம் ஆகவே பல்வேறு ஹோமோலஜிகளின் வெவ்வேறு வரிசைகளின் அலைன்மென்ட்டிலிருந்து இதை எவ்வாறு செய்வது என்பது சரியான ஹோமோலஜி என்பது அவை எவ்வளவு தூரம் ஒத்த உரிமை என்பதைக் குறிக்கின்றன பின்னர் வகுப்புகளில் நான் விவாதிப்பேன் எனவே புள்ளி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூடேசன் அணி என அழைக்கப்படும் பெறப்பட்ட அணி இந்த அணி PAM அணி என அழைக்கப்படுகிறது PAM அணி என்றால் என்ன மாணவர் மூடேசன் எவ்வளவு அடிக்கடி நிகழ்கிறது என்பதன் அடிப்படையில் அவை ஒத்த மதிப்பெண்களைப் பெறும் சரியாக நிகழ்கிறது எனவே இது P A M குறிக்கிறது மாணவர் குறிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது புள்ளி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூடேசன் அணி சரியானது எனவே ஒத்த வரிசைகளுக்கு இடையிலான அலைன்மென்ட்களில் ஏற்படும் மாற்றுகளால் சில PAM மேட்ரிக்ஸை நீங்கள் பெறலாம் என்பதை நீங்கள் காணலாம் எனவே நம்மிடம் வரிசை 1 வரிசை 2 பல ஜோடி காட்சிகள் இருந்தால் அவற்றில் 100 சதவிகிதம் பொருத்தமாக இருப்பதைக் காணலாம் அவற்றில் சில 90 சதவிகிதம் பொருந்துகின்றன 80 சதவிகிதம் சரியாக பொருந்துகிறது அவை வெவ்வேறு போட்டிகளுடன் வெவ்வேறு வகையான காட்சிகளைப் பயன்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக 90 சதவீதம் ஆகும் எனவே இந்த வழக்கில் 90 சதவிகிதத்திற்கும் அதிகமான ஒற்றுமையைக் கொண்ட அனைத்து வரிசைகளையும் எடுத்துக் கொண்டால் 10 ரெசிடுஸ்கள் இருந்தால் ஒன்பது ஒன்று பொருந்துகிறது நம்மிடம் இருப்பது போல 100 வித்தியாசங்கள் 90 பொருந்தும் 100 ரெசிடுஸ்களை எடுத்துக் கொண்டால் 90 சதவீத வரிசை அடையாளம் எனவே 90 சரியான 90 போட்டிகளுக்கும் 10 பொருந்தாதவற்றுக்கும் பொருந்தும் இது இந்த 10 ஐ எடுத்து வரிசை 1 இல் உள்ள ரெசிடுஸ் 2 இல் எந்த ரெசிடுஸிற்கு மாற்றப்பட்டுள்ளது என்பதைக் காண்க இதை நீங்கள் மிகவும் கவனமாகப் பார்த்தால் 2 வரிசைமுறைகள் சரியான வரிசை 1 வரிசை 2 எடுத்துக்காட்டாக AITV எனவே இங்கே AATV ஒரு சப்ஸ்டிடூஷன் என்றால் என்ன மாணவர் I முதல் A வரை I முதல் A வரை இதை நான் வரிசை 1 ஆகவும் இது வரிசை 2 ஆகவும் எடுத்துக் கொண்டால் அதற்கு என்ன சப்ஸ்டிடூஷன் மாணவர் I I எனவே அது மாற்றப்பட்டுள்ளது எனவே இந்த சப்ஸ்டிடூஷன் மேட்ரிக்ஸை அவர்கள் பெறும்போது இது முதல் 2 முதல் 1 வரையிலான ஒரு வரிசையில் இருந்து வருகிறதா என்று அவர்கள் கவலைப்படவில்லை என்று கூறுகிறார்கள் எனவே PAM மேட்ரிக்ஸின் வளர்ச்சிக்கு இவை டையஃக்னல் மேட்ரிக்ஸைப் பெறுகின்றன எனவே உங்களிடம் ஒரு பக்கம் உள்ளது நாங்கள் தரவைப் பெறுகிறோம் இது இரண்டாவது தரவு இது மற்றொரு பிரதிபலிப்பு படம் இதில் நாம் டையஃக்னல் மேட்ரிக்ஸைப் பெறுகிறோம் எனவே அவர்கள் வழக்கமாக 85 சதவீதத்திற்கும் அதிகமான வரிசை அடையாளங்களைக் கொண்ட காட்சிகளைப் பயன்படுத்துகிறார்கள் இதன் பொருள் உங்களிடம் 200 ரெசிடுஸ்கள் இருந்தால் அவற்றில் எத்தனை பொதுவானவை அலைன் செய்யப்பட்டவை எத்தனை மாணவர் 70 200 ரெசிடுஸ்கள் என்றால் 170 ரெசிடுஸ்கள் அலைன் align செய்யப்பட்டுள்ளது ஏதேனும் 200 ரெசிடுஸ்களை அல்லது அதற்கு மேற்பட்டதாக இணைத்துள்ளன இது குறைந்தபட்சம் எனவே அவர்கள் மாற்றங்களைப் பெற்றுப் பார்க்கிறார்கள் எனவே மாற்றங்கள் எவ்வளவு தூரம் சரியாக நடந்தன எனவே ஒரு மேட்ரிக்ஸை எவ்வாறு உருவாக்குவது முதலில் நீங்கள் ரிலேடிவ் மூட்டபிலிட்டிக் காண வேண்டும் அதாவது குறிப்பிட்ட அமினோ ரெசிடுஸ்கள் A எடுத்துக்காட்டாக செய்யப்பட்டால் பத்தொன்பது வெவ்வேறு சாத்தியக்கூறுகள்இருக்கும் எனவே நீங்கள் கேள்விகளை சரியாக அலைன் செய்தால் அலனைனை கிளைசினுக்கு அல்லது அலனைனை லைசினுக்கு மாற்றுவதற்கான சாத்தியம் என்ன என்பது இப்போது கேள்வி எனவே எண்பத்தி ஐந்து சதவீத வரிசை அடையாளத்தைப் பெறுங்கள் எனவே காட்சிகளைச் சரிபார்த்து அவை எவ்வளவு தூரம் அலைன் செய்யப்பட்டுள்ளது என்பதைப் பார்ப்போம் எனவே இது Aij எனவே எடுத்துக்காட்டாக அது ACM ஆக இருந்தால் அவற்றின் பொருள் என்ன மாணவர் சிஸ்டைன் மாற்றப்பட்டுள்ளது எத்தனை முறை சிஸ்டைன் மாற்றப்பட்டுள்ளது மாணவர் மெத்தியோனைன் ஆகும் எனவே மெத்தியோனைன் சிஸ்டைன்னாக மாற்றப்படுகிறது இந்த மூடேசன் சிஸ்டைனை இப்போது மெத்தியோனைனுக்கு எத்தனை முறை வைத்திருக்கிறார்கள் இது வரிசையில் எத்தனை முறை நிகழ்கிறது என்பதைப் பொறுத்து அலைன்மென்ட்டில் உள்ள குறிப்பிட்ட மூடேசன்கள் ஆகும் மேலும் இது எத்தனை முறை சிஸ்டைன் பெற இந்த கருத்துகள் அனைத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் ஏதேனும் ஒரு வரிசையை எடுத்துக் கொண்டால் அலனைனை கிளைசினுக்கு எடுத்துக் கொண்டால் அலனைனின் PAM மேட்ரிக்ஸ் அதிர்வெண்ணைப் பெறுவதற்கு நாம் கருத்தில் கொ வேண்டிய பல்வேறு அம்சங்கள் என்ன முதலில் நமக்கு அலனைன் அதிர்வெண் தேவை மாணவர் மூடேசன் அலனைனின் மூடேசன் உடைய இது ஒன்று என்றும் இரண்டாவது ஒரு முறை எத்தனை முறை மாற்றப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறது எனவே மூடேசன் அதிர்வெண் மற்றும் பிற இந்த குறிப்பிட்ட ஜோடிகள் எவ்வாறு சரியானவை எத்தனை விருப்பமான குறிப்பிட்ட மூடேசன்கள் எடுத்துக்காட்டாக A முதல் G வரையிலான மூடேசன்கள் PAM மேட்ரிக்ஸைப் பெறுவதற்கான இந்த அம்சங்களை நாம் சரியாகக் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இப்போது ஒவ்வொரு அமினோ ஆசிட்டின் அதிர்வெண்ணையும் இயல்பாக்குகிறோம் இறுதியாக ஒவ்வொரு மதிப்பின் பதிவையும் எடுத்துக்கொள்கிறோம் இது ஏன் PAM மேட்ரிக்ஸைக் கொடுக்கும் நீங்கள் ஏன் பதிவை எடுத்தீர்கள் ஏனெனில் இல்லையெனில் எவ்வாறு பெற்றோம் என்று பார்ப்போம் நான் ஒரு உதாரணத்தை சரியாகக் காண்பிப்பேன் நாங்கள் மேட்ரிக்ஸைப் பெறுவோம் எடுத்துக்காட்டாக எங்களிடம் 10 காட்சிகள் இருந்தால் நாம் வெவ்வேறு வரிசையை சரியாக சீரமைக்கிறோம் பின்னர் வெவ்வேறு மூடேசன்கள் என்ன PAM மேட்ரிக்ஸை உருவாக்க இந்த மூடேசன்களை எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்பதைப் பார்ப்போம் எனவே நீங்கள் PAM ஐ சரியாக எடுத்துக் கொண்டால் இந்த வரிசையை ஒப்பிடுவது நெருங்கிய தொடர்புடையது அதாவது அவை மிகவும் உயர்ந்த ஹோமோலாக் காட்சிகளை எடுத்துக்கொள்கின்றன மேலும் நீங்கள் PAM ஐ நூறாயிரம் எடுத்துக் கொண்டால் இது முக்கியமாக தொலைதூர உறவோடு இருக்கும் எனவே அவை மேட்ரிக்ஸைப் பெற ஹோமோலஜியின் வரிசையின் பல்வேறு நிலைகளைப் பயன்படுத்துகின்றன இயல்பாக பொதுவாக நீங்கள் PAM 250 ஐப் பயன்படுத்தலாம் பொதுவாக 2 வரிசைகளை அலைன் செய்வதற்கான எந்தவொரு அலைன்மென்ட்டிற்கும் இது வழக்கம் இப்போது நாம் PAM மேட்ரிக்ஸை எவ்வாறு பெறுகிறோம் என்பதைப் பார்ப்போம் எனவே அடிப்படையில் ஒரு PAM மேட்ரிக்ஸ் என்றால் என்ன PAM மேட்ரிக்ஸ் புள்ளி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மேட்ரிக்ஸின் விரிவாக்கம் எனவே இப்போது அணி 20 ஐ 20 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மேட்ரிக்ஸ் போல தோற்றமளிக்கிறது எனவே அனைத்து 4 நூறு கூறுகளும் வேறுபட்டவை அல்லது ஏதேனும் ஒத்தவை மாணவர் சிம்மெட்ரிக் நான் முன்பு விளக்கிய காரணத்தால் ஒரு டையக்னல் மேட்ரிக்ஸ் காரணமாக அது சிம்மெட்ரிக் ஆகும் எனவே நாம் ஒரு சிம்மெட்ரிக் அணி பெறுகிறோம் எனவே இப்போது நாம் 1 2 3 4 5 6 7 என்ற வெவ்வேறு வரிசைகளைக் கொண்டுள்ளேன் நான் வெவ்வேறு காட்சிகளைக் கொடுத்தேன் வேறுபட்ட ஒரு தொடரிலிருந்து மற்றொரு வரிசையை நீங்கள் மாற்றியமைப்பதை ஒன்று முதல் இரண்டு வரை காணலாம் எனவே கேள்வி எண் A கிளைசினுக்கு மாற்றப்பட்டுள்ளதா எடுத்துக்காட்டாக நீங்கள் இதை இங்கே எடுத்துக் கொண்டால் ACG CT AF KI இது ஒன்றாகும் அடுத்து 2 க்குச் செல்லுங்கள் A என்ன மூடேஷன் A என்பது G ஆக மாற்றப்படுகிறது எனவே இப்போது இங்கே வரிசை GCG இது சரியானது C TA F KI பின்னர் நாம் பெறும் மூன்றாவது வரிசை எனவே இங்கே மூடேஷன் I முதல் L வரை எனவே இங்கே இது மாற்றம் எனவே இந்த வரிசையை ACG C TA F K L பெறுகிறோம் இப்போது இரண்டாவது G க்கு மற்றொரு மாற்றத்தை செய்கிறோம் எனவே இங்கே A க்கு G க்கு மாற்றங்களைச் செய்கிறோம் இந்த வரிசையை GC G GC G CTG FKI பெறுகிறோம் C ஐ G க்கு மாற்றுவதைக் காணலாம் இது A க்கு G நன்றாக A க்கு G இது A மற்றும் இங்கே நீங்கள் G க்கு மாறுகிறீர்கள் இங்கே A க்கு L க்கு மாற்றத்தை இங்கே காணலாம் இங்கே AL உள்ளது எனவே இங்கே A முதல் L வரை நாம் மற்ற வேறுபட்ட மூடேஷன்களுக்குச் செல்கிறோம் இது மூன்றாவதுC முதல் S வரை மற்றும் கடைசியாக நீங்கள் G முதல் A வரை காணலாம் இங்கே G முதல் A வரைஉள்ளது எனவே ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள சப்பிஸ்டிடூஷன்களைப் பொறுத்து நீங்கள் ஒரு மரத்தை உருவாக்கலாம் எனவே அடுத்த வகுப்பில் PAM மேட்ரிக்ஸின் வளர்ச்சியைப் பற்றி விவாதிப்பேன் என்று நினைக்கிறேன் எனவே இன்றைய வகுப்பில் நாங்கள் விவாதித்த வெவ்வேறு அம்சங்கள் என்ன என்பதை முதலில் மறுபரிசீலனை செய்யுங்கள் முதல் சீரமைப்பு என்றால் என்ன மாணவர் 2 இன் ஒப்பீடு ஆகும் 2 காட்சிகளின் ஒப்பீடு சரி எனவே நீங்கள் 2 காட்சிகளை ஒப்பிடும்போது அவற்றின் வரிசை A மற்றும் வரிசை B ஆகியவை பல்வேறு மாற்றங்கள் மாணவர் மூடேசன் மூடேசன் என்றால் என்ன மாணவர் சப்ஸ்டிடூஷன்ஸ் இது ஒரு சப்ஸ்டிடூஷன் ஆகும் 1 நியூக்ளியோடைட்டின் மாற்றம் 1 அமினோ ஆசிட் மற்றொன்றால் ஒரு இன்செர்சன் என்னவென்று சொல்லுங்கள் மாணவர் 1 அல்லது 2 நியூக்ளியோடைட் ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியோடைடுகள் அல்லது அமினோ ஆசிட்கள் அவை வரிசையைச் இன்செர்ட் செய்யப்பட்டன டெலிஷன்ஸ் என்றால் என்ன மாணவர் அமினோ ஆசிட்களின் ரெசிடுஸ்கள் அல்லது நியூக்ளியோடைடுகள் முதல் வரிசையிலிருந்து நீக்கப்படும் சரி எனவே வெவ்வேறு வழிகள் உள்ளன பின்னர் வரிசைகளை எவ்வாறு சீரமைப்பது என்பது முதலில் வெவ்வேறு அம்சங்களைப் பற்றி விவாதிப்போம் எங்களிடம் வெவ்வேறு நீளத்தின் 2 வரிசைகள் உள்ளன நீங்கள் எந்த இடைவெளிகளும் இல்லாமல் வரிசைப்படுத்தலாம் மற்றும் இரண்டாவது அம்சம் வெவ்வேறு இடங்களில் சரியான இடைவெளியை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் மூன்றாவது தோற்றம் மற்றும் இடைவெளி அபராதம் ஆகியவற்றுக்கு இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் விவாதித்தோம் நாங்கள் சீரமைத்ததன் அடிப்படையில் எத்தனை இடைவெளிகள் மற்றும் எத்தனை முறை இடைவெளிகளை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் பின்னர் ஒரு மதிப்பெண்ணுக்கு நீங்கள் மதிப்பெண் பெற வேறு வழிகள் உள்ளன முதலாவது நீங்கள் நியூக்ளியோடைடை எடுத்துக் கொண்டால் மதிப்பெண் பெற வெவ்வேறு வழிகளை எவ்வாறு ஆர்டர் செய்வது என்பது ஆகும் மாணவர் ட்ரான்சிஷன் ட்ரான்சிஷன்ஸ் அல்லது ட்ரான்ஸ்வெர்ஸன்ஸ் மற்றும் போட்டி மதிப்பெண் சரியானது அமினோ ஆசிட்களின் விஷயத்தில் எனவே மதிப்பெண் பெற பல்வேறு வழிகள் யாவை மாணவர் ஹைட்ரோபோபசிட்டி அடிப்படையில் மாணவர் சார்ஜ் ன் அடிப்படையில் மாணவர் ற்கு அளவு மற்றும் கோடன்களின் மாற்றங்களின் அடிப்படையில் ஒரு வரிசையிலிருந்து இரண்டாவது வரிசைக்கு உண்மையான மாற்றங்கள் என்ன என்பதை 2 வரிசைகளை அலைன் செய்தால் உண்மையானது பரிணாம விகிதங்களை சரிபார்க்கலாம் எனவே அதன் அடிப்படையில் நாம் PAM மேட்ரிக்ஸைப் பெறலாம் எனவே PAM மேட்ரிக்ஸின் வளர்ச்சிக்கு ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டிய பல்வேறு காரணிகள் யாவை மாணவர் அமினோ ஆசிட்களின் அதிர்வெண் அமினோ ஆசிட்களின் அதிர்வெண் மாணவர் மூடேஷன்களுடைய அதிர்வெண் மூடேஷன்களுடைய அதிர்வெண் மாணவர் குறிப்பிட்ட மூடேஷன் குறிப்பிட்ட மூடேஷன்களின் நிகழ்தகவு சரியானது மற்றும் சில இயல்பாக்குதல் காரணிகளை நாங்கள் உள்ளடக்குகிறோம் பதிவு ஒற்றைப்படை மேட்ரிக்ஸைப் பெற இறுதியாக பதிவை எடுத்துக் கொள்ளுங்கள் இதனால்தான் PAM மேட்ரிக்ஸ் பதிவு ஒற்றைப்படை மேட்ரிக்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது சரி குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் கவனித்ததற்கு நன்றி